கடந்த இரண்டு வகுப்புகளில் மட்டு எண் 8 உடன் ஒத்திசைவான மற்றும் ஒத்திசைவற்ற கவுண்டர்கள் மேல் மற்றும் கீழ் கவுண்டர்களைப் பற்றி விவாதித்தோம் மேலும் இது மட்டு எண் 16 க்கு கூட எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்த்தோம் மட்டு எண் 4 க்கு இது எவ்வாறு வேலை செய்யும் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் இருப்பினும் நாங்கள் 8 க்கு விவாதித்த அடிப்படை சுற்று மற்றும் 16 சரியானதைக் கண்ட ஒரு எடுத்துக்காட்டு எனவே இது 2 இன் முழு எண்ணில் மட்டு எண் இருந்த இடத்தில் எனவே இன்றைய வகுப்பில் மட்டு 3 கவுண்டர் மட்டு 5 கவுண்டர் போன்ற வேறு சில மட்டு எண்ணைப் பார்ப்போம் பின்னர் அதன் விளைவைப் பார்ப்போம் அடுக்கு அதாவது ஒரு கவுண்டரை மற்றொரு கவுண்டருடன் அடுக்கினால் நாங்கள் ஒரு மட்டு எண்ணைப் பெறலாம் அதாவது நீங்கள் அவற்றைப் பெருக்கினால் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அந்த மட்டு எண் சரியாக வரும் எனவே அத்தகைய ஏற்பாட்டை நாம் சரியாகப் பார்ப்போம் எனவே மோட் 3 கவுண்டர் சரி என்று தொடங்குகிறோம் எனவே ஒரு மோட் 3 எதிர் வலப்பக்கத்தின் சுற்றுவட்டத்தைப் பார்ப்போம் எனவே இது ஜே ஃபிளிப் ஃப்ளாப் வலப்பக்கத்தால் ஆனது இது ஒத்திசைவானது கடிகாரம் இங்கேயே வழங்கப்படுகிறது இந்த பி பட்டியில் ஒரு பிளிப் ஃப்ளாப்பின் J உள்ளீடாக இங்கே வழங்கப்படுகிறது பி ஃபிளிப் ஃப்ளாப்பின் ஜே உள்ளீடாக ஒரு வெளியீடு போகிறது ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இரண்டிற்கும் கே உள்ளீடு லாஜிக் ஹை ஓகேவுடன் இணைக்கப்பட்டுள்ளது மிக எளிமையான சுற்று நீங்கள் சரியாகக் காணலாம் இப்போது இந்த சுற்று எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இந்த சுற்று எவ்வாறு சரியாக செயல்படுகிறது எனவே 0 0 உடன் துவக்கப்பட்டது எனவே இது கடிகாரம் சரியானது எனவே 0 0 பின்னர் அந்த நேரத்தில் உங்கள் JB KB மற்றும் KA எப்போதும் 1 ஆக இருக்கும் இது நிரந்தரமாக 1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது சரி எனவே JB என்பது A எனவே A என்பது 0 என்றால் JB 0 சரியானது பற்றி என்ன JA என்பது B பட்டி B 0 சரி எனவே இது 1 சரி JA என்பது B பட்டி எல்லாம் சரி இது சரி போலவே கொடுக்கப்படுகிறது எனவே இது 1 ஆகும் JA B' KA 1 JB A KB 1 எனவே கடிகார தூண்டுதலுக்குப் பிறகு என்ன நடக்கும் எனவே இது 0 1 சரியான JB எனவே இது 0 ஆக இருக்கும் இது 1 1 ஆகும் இது 0 இலிருந்து மாறுகிறது அது 1 க்கு வரும் இது தெளிவாக இருக்கிறதா 0 0 இலிருந்து நாங்கள் 0 1 க்கு வந்துள்ளோம் நாங்கள் ஒரு தொடர்ச்சியான சுற்று பகுப்பாய்வு செய்கிறோம் இப்போது இது இப்படித்தான் இருக்கும்போது இப்போது ஜே எனவே அடுத்த கடிகார தூண்டுதல் ஃபிளிப் ஃப்ளாப் இரண்டும் மாறுகின்றன எனவே 0 1 ஆகிறது மற்றும் 1 0 சரியாகிறது இதுதான் அதன் பிறகு என்ன நடக்கிறது JB என்பது ஒரு பொருள் 0 இந்த 0 இங்கே வந்து JA என்பது B பட்டியாகும் எனவே B 1 ஆகும் எனவே அது 0 ஆகும் எனவே இது 0 1 மற்றும் இது 0 1 சரி எனவே அது நடக்கும் கடிகார தூண்டுதலுக்குப் பிறகு என்ன நடக்கும் எனவே அவை இரண்டும் 0 ஐப் பெறுகின்றன எனவே நாம் 0 0 0 1 1 0 0 0 சரி இது நேர வரைபடத்திலும் தெரியும் எனவே அது 0 0 க்குச் சென்றதும் சுழற்சி தொடரும் 0 0 க்குப் பிறகு சுழற்சி மீண்டும் நிகழும் 0 0 க்குப் பிறகு 0 1 வரும் 1 0 சரியாக வரும் எனவே இது நீங்கள் காணக்கூடிய மோட் 3 கவுண்டர் ஆகும் இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபிளிப் ஃப்ளாப் பி இலிருந்து வெளியீட்டை எடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு 3 கடிகார பருப்புகளும் அது ஒரு கடிகார காலத்திற்கு அதிகமாக இருக்கும் அது அல்ல எனவே டிகோடிங் தர்க்கம் மற்றும் அனைத்தையும் பொறுத்தவரை இந்த பி ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீடு நேரடியாக 3 எண்ணிக்கை நடந்ததாக வெளியீட்டை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் இது ஒரு கடிகார சுழற்சிக்கு சரியானதாக இருக்கும் எனவே அந்த சரிக்கு எங்களுக்கு தனி சுற்று எதுவும் தேவையில்லை அது தெளிவாக உள்ளது எனவே இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு மோட் 3 ஆக வைத்தால் இந்த உரிமை போன்ற தொகுதி உங்களுக்குத் தெரியும் இதில் இது சுற்று என்று எங்களுக்குத் தெரியும் இது சுற்று சரியாக நடந்து கொள்ளும் வழி எனவே 0 1 2 மீண்டும் 0 1 2 இந்த எண்ணிக்கை தொடர்கிறது அப்படியானால் நாங்கள் ஒரு மோட் 3 மற்றும் மோட் 2 மோட் 2 ஐ இணைக்கிறோமா என்று பார்ப்போம் நீங்கள் அனைவரும் அறிந்த 2 4 8 16 வலது எனவே மோட் 2 என்பது அதன் வெளியீட்டில் ஒரே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் என்று பொருள் இது 2 வலதுபுறமாக வகுக்கப்படுகிறது எனவே இது மோட் 2 கவுண்டர் ஆகும் எனவே மோட் 3 மற்றும் மோட் 2 ஆகியவற்றை ஒன்றாக இணைத்தால் என்ன நடக்கும் எனவே இரண்டு ஏற்பாடுகள் உள்ளன முதல் ஏற்பாட்டில் முதலில் மோட் 3 ஐ சரி செய்கிறோம் ஒவ்வொரு 3 கடிகார பருப்புகளுக்கும் 1 கடிகார காலத்திற்கு மட்டுமே உயர்வாகவும் இருக்கும் பி ஃபிளிப் ஃப்ளாப் சரி எனவே பி வெளியீடு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு கடிகாரமாக வழங்கப்படுகிறது இது மோட் 2 கவுண்டர் சரி எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் இந்த வழக்கில் இது உங்கள் A மற்றும் B ஆகும் இது 0 0 0 1 1 0 என மாறுகிறது அதன் பிறகு மீண்டும் முந்தைய ஸ்லைடு வலது 0 0 0 1 1 0 பற்றிய முந்தைய விவாதத்திலிருந்து 0 0 வலது 3 எண்ணிக்கை மீண்டும் 0 0 0 1 1 0 மீண்டும் 0 0 0 1 சரி 1 0 ஏனெனில் 3 எண்ணிக்கை நடந்துள்ளது எனவே அது மீண்டும் வருகிறது இப்போது ஒவ்வொரு முறையும் B உயரத்திலிருந்து தாழ்வாக செல்கிறது எனவே பி இங்கே உயர்விலிருந்து தாழ்வாக செல்கிறது பி உயர்விலிருந்து கீழாக இங்கே செல்கிறது பி இங்கே உயர்விலிருந்து தாழ்வாக செல்கிறது எனவே இங்கே C என எழுதப்பட்ட இந்த Q சரி இது சரி என்பதை மாற்றுகிறது எனவே இது மாற்றுகிறது எனவே சி 0 0 உடன் துவக்கப்பட்டது எனவே அது 1 ஆகிறது எனவே இது B இன் அடுத்த எதிர்மறை விளிம்பைப் பெறும் வரை இது 1 ஆக இருக்கும் பின்னர் மீண்டும் அது 0 ஆக மாறும் பின்னர் அது தொடரும் அது நன்றாக இருக்கிறதா இப்போது இந்த 3 ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீடுகளை சி பி ஏ ஓகே ஆகியவற்றை ஒன்றாகப் பார்த்தால் இந்த கடிகார பருப்புகளுக்கு அவை வரையறுக்கும் தனித்துவமான நிலைகள் இங்கே வழங்கப்படுகின்றன சரி அந்த தனித்துவமான மாநிலங்கள் என்ன எனவே ஒன்றாக நீங்கள் 0 0 0 0 0 1 0 1 0 1 0 0 1 0 1 1 1 0 ஐக் காணலாம் பின்னர் மீண்டும் 0 0 0 0 0 1 சரியாக வரும் அது நன்றாக இருக்கிறதா சி பி ஏ என்ற வரியுடன் இதைப் படித்தால் நீங்கள் பார்ப்பது இதுதான் எனவே உங்களுக்கு 1 2 3 4 5 6 6 தனித்துவமான மாநிலங்கள் தனித்துவமான மாநிலங்கள் கிடைத்துள்ளன எனவே இதன் பொருள் என்ன கவுண்டரின் மட்டு எண்ணின் வரையறையின்படி இது ஒரு மோட் 6 எதிர் உரிமை இது ஒரு மோட் 6 கவுண்டர் மற்றும் 0 1 2 4 5 6 மீண்டும் 0 1 2 4 5 6 என எண்ணும் மாநிலங்கள் என்ன என்பதைப் பாருங்கள் எனவே இது தொடரும் வழி நன்றாக இருக்கிறதா இப்போது மோட் 3 கவுண்டருக்கு கொடுக்கப்பட்ட மோட் 6 கவுண்டருக்கு 0 1 2 மற்றும் மீண்டும் 0 சரியானது நீங்கள் ஒரு மோட் 6 கவுண்டரைப் பெறலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் இது 0 1 2 3 4 5 எனவே 6 தனித்துவமானது எண்ணிக்கை மதிப்பைக் கூறுகிறது பின்னர் மீண்டும் 0 சரி ஆகிறது எனவே இந்த ஏற்பாடு உங்களுக்கு வழங்காது முந்தைய ஏற்பாடு இது உங்களுக்கு 0 1 2 ஐக் கொடுக்கும் பின்னர் 4 5 6 சரி 3 சரியாக இல்லை 6 தனித்துவமான தனித்துவமான மாநிலங்கள் உள்ளன ஆனால் அது இல்லை இப்போது நீங்கள் மோட் 2 கவுண்டரை மோட் 3 கவுண்டருக்கு முன் வைத்தால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்பதால் நாங்கள் ஏற்கனவே A மற்றும் B mod 3 கவுண்டரை இங்கே A மற்றும் B என வரையறுத்துள்ளோம் எனவே நாங்கள் அதை Q ஐ சரியாக வைத்திருக்கிறோம் இல்லையெனில் நீங்கள் சி யையும் எழுதுகிறீர்கள் ஆனால் தவிர்க்க எனவே இந்த விஷயத்தில் ஒழுங்கு வேறுபட்டது என்பது உங்களுக்குத் தெரியும் இது ஏ பி சி எனவே இது பி ஏ கியூ சரியாக இருக்கும் எனவே இது எம் எஸ் இது உங்கள் MSB சரி இது உங்கள் LSB கடிகாரம் இங்கே ஒரு உணவளிக்கப்படுகிறது மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது இது வேகமாக மாறும் உண்மையில் உங்கள் LSB சரியானது எனவே எம் பி மெதுவாக மாறுகிறது எனவே பி இது போன்றதாக இருக்கும் எனவே மோட் 3 க்கு முன் இந்த விவாதத்திற்கு மோட் 2 க்கு மீண்டும் வருகிறோம் எனவே இந்த எதிர்மறை விளிம்புகளில் ஒவ்வொரு கடிகார எதிர்மறை விளிம்பிலும் இந்த Q மாறுகிறது இது 0 1 0 1 ஐ மாற்றுகிறது இது வலதுபுறமாக மாறுகிறது இப்போது இந்த மோட் 3 கவுண்டருக்கு இந்த கடிகாரத்தை தற்போதைக்கு மறந்துவிடுங்கள் எனவே இது கடிகாரம் இந்த Q இப்போது இங்கே கடிகாரமாக வழங்கப்படுகிறது அது எதிர்மறை விளிம்பில் உள்ளது இது ஒரு மோட் 3 எதிர் வலது போல் செயல்படும் எனவே இது உங்களுக்கு வழங்கும் எனவே இது இந்த குறிப்பிட்ட மோட் 3 கவுண்டருக்கு ஒரு முழு கடிகார சுழற்சி இது மற்றொரு முழு கடிகார சுழற்சி இது மற்றொரு முழு கடிகார சுழற்சி எனவே 0 0 1 0 0 0 1 1 0 மீண்டும் 0 0 0 1 1 0 இது சரியான முறையில் தொடரும் எனவே ஒரு கடிகார சுழற்சி Q க்கான முழு கடிகார சுழற்சி இங்கு கடிகாரம் இரண்டு கடிகார சுழற்சிகளாக வழங்கப்படுகிறது எனவே அதனால்தான் இரண்டு கடிகார சுழற்சிகளுக்கு 0 0 இருப்பதை நீங்கள் காணலாம் இது போன்ற இரண்டு கடிகார சுழற்சிகளுக்கு 1 1 மீண்டும் ஏனெனில் இந்த Q கடிகாரத்துடன் ஒப்பிடும்போது அதிர்வெண் அடிப்படையில் 2 சரி என வகுக்கப்படுகிறது சரி இப்போது நீங்கள் B A Q இலிருந்து வாசிப்பைச் செய்தால் நான் சொன்னது MSB உங்கள் B மற்றும் A இது Q எனவே 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 பின்னர் மீண்டும் 0 0 0 சரியாக வருகிறது எனவே நீங்கள் தரவைப் படிக்க வேண்டியது இதுதான் பின்னர் நீங்கள் 0 1 2 3 4 5 ஐ மீண்டும் 0 1 2 ஐக் காணலாம் எனவே எண்ணும் மதிப்பை சரியாகத் தவிர்க்காமல் இது எதிர்மாறாக உள்ளது எனவே இதுதான் வழி மோட் 3 க்குப் பிறகு மோட் 3 ஐ அடுக்குவதன் மூலம் மோட் 6 கவுண்டரைப் பெறலாம் மேலும் மோட் 2 அதற்குப் பிறகு மோட் 3 சரி மற்றும் எண்ணும் மாநிலங்களின் மதிப்பு ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இப்படி இருக்கும் இப்போது மோட் 5 கவுண்டரைப் பார்ப்போம் ஒரு ஏற்பாடு மீண்டும் பல வழிகள் இருக்கலாம் அதை உருவாக்க முடியும் எனவே ஜே ஃபிளிப் ஃப்ளாப் மற்ற சர்க்யூட்டைத் தவிர வேறு இருக்கக்கூடும் ஜே ஃபிளிப் ஃப்ளாப்போடு கூட வெவ்வேறு ஏற்பாடுகள் இருக்கலாம் எனவே இது ஒரு ஏற்பாடு சரி எனவே இதில் நீங்கள் காணக்கூடியது KA KB KC சரி அவை அனைத்தும் VCC வலத்துடன் நிரந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளன ஜே பட்டை சி பட்டியில் இணைக்கப்பட்டுள்ளது ஜே பட்டியில் சி பட்டியில் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் சரியாகக் காணலாம் JB 1 வலதுபுறமும் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் கடிகாரம் B ஒரு சரி மூலம் வழங்கப்படுகிறது அது எவ்வாறு நிகழ்கிறது அந்த விளைவுகள் மற்றும் நேர வரைபடத்தில் நாம் காண்பது எல்லாம் சரி க்கு ஏ மற்றும் பி ஏ மற்றும் பி அபராதம் அளிக்கப்படுகிறது எனவே இது நாம் காணும் ஆரம்ப சுற்று பின்னர் அது ஒரு மோட் 5 எதிர் உரிமையைப் போல எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆராய்வோம் எனவே இங்கே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் சரியாக மாறும் இந்த உள்ளீடுகள் 1 மற்றும் 1 ஆக இருக்கும்போதெல்லாம் ஆரம்பத்தில் இதுதான் இந்த சி 1 க்கு சமமாக இருக்கும்போது எல்லாவற்றையும் 0 0 0 சரி என்று ஆரம்பிக்கிறேன் இதெல்லாம் 0 ஆகும் எனவே இது 1 சரியானது JA C' KA 1 JB 1 KB 1 JC AB KC 1 எனவே நான் இங்கே எழுதியது இது இந்த குறியீட்டில் எனவே இவை ஜே மற்றும் கே சரி மற்றும் கடிகாரத்திற்கு முன் ஒவ்வொன்றிற்கும் பிளிப் ஃப்ளாப் ஜே கே உள்ளீடுகள் காட்டப்படுகின்றன எனவே இது சரியானது இது நிரந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே A வலதுபுறமாக மாறுகிறது எனவே A என்பது நிலைமாறும் பொருள் A ஆகிவிடும் 0 இலிருந்து அது 1 உரிமையாக மாறும் இப்போது A 0 முதல் 1 வரை செல்லும் போது இந்த ஃபிளிப் ஃப்ளாப் தூண்டுதலைப் பெறாது இந்த ஃபிளிப் ஃப்ளாப் அதன் எதிர்மறை விளிம்பில் 1 முதல் 0 வரை செல்லும் போதெல்லாம் தூண்டுதலைப் பெறும் ஏனெனில் இது எதிர்மறை விளிம்பு கடிகாரம் எதிர்மறை விளிம்பு தூண்டப்படுகிறது சரி எனவே பி பிளிப் ஃப்ளாப்பை நீங்கள் காணலாம் தூண்டுதல் இல்லை இந்த பழுப்பு நிற மதிப்பெண்களுக்கு பி ஃபிளிப் ஃப்ளாப் தூண்டுதல் சரி இந்த பழுப்பு நிறமானது உங்களுக்குத் தெரிந்த வரிகளைத் தெரியும் இது ஃபிளிப் ஃப்ளாப்பின் எதிர்மறை விளிம்புடன் தொடர்புடையது எனவே அந்த நேரத்தில் பி ஃபிளிப் ஃப்ளாப் 1 1 இல் மட்டுமே இருக்கும் உள்ளீடு 1 1 இல் மட்டுமே இருக்கும் மேலும் இந்த கடிகார சுழற்சிக்கான மதிப்பு 0 ஆகவும் இருக்கும் ஏனெனில் இது எந்த கடிகார தூண்டுதலையும் பெறவில்லை சி வலதுபுறம் என்ன நடக்கிறது சி அது உள்ளீடு ஏபி ஏ மற்றும் பி எனவே உள்ளீடு 0 சரியானது மற்றும் கேசி 1 ஆகும் எனவே இது எப்போதும் 1 எனவே இது 0 1 எனவே வெளி மதிப்பு 0 ஆக இருக்கும் இந்த அபராதம் எனவே 1 கடிகார துடிப்புக்குப் பிறகு நாம் காணக்கூடியது மதிப்புகள் 0 0 1 எனவே இது 1 இது 0 மற்றும் இது 0 சரியானது எனவே இது இங்கே 1 உணவளிக்கப்படுகிறது எனவே இது மீண்டும் நிலைமாறும் எனவே 1 இலிருந்து அது 0 சரியாக மாறும் அதனால் அதுதான் சரி இது மாறும்போது இவை எதிர்மறையான விளிம்பைப் பெறுகின்றன எனவே பி ஆகிறது 0 இலிருந்து அது 1 ஆகிறது எனவே நீங்கள் பார்த்தது இதுதான் நீங்கள் இங்கே பார்த்தது சரி எனவே இது 0 இது 1 மற்றும் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு உள்ளீடு இன்னும் 0 1 ஆக உள்ளது இது 0 சரி சி இன்னும் 0 ஆக இருப்பதால் அடுத்தது அதனால் மீண்டும் என்ன நடந்தது என்பதை நிலைமாறும் எனவே அது 1 சரியானதாகிவிட்டது கடிகாரத்தின் எதிர்மறை விளிம்பு வராவிட்டால் A வருகிறது B மாறாது எனவே பி 1 சரிதான் மற்றும் சி அதற்கு முன்பு இது 0 மற்றும் 1 மட்டுமே ஏனெனில் இது A 0 ஆக இருந்தது எனவே அது 0 ஆக உள்ளது இப்போது இந்த நேரத்தில் A 1 மற்றும் B 1 என்று நீங்கள் காணக்கூடியது எனவே இந்த JC 1 1 பெறுகிறது எனவே அடுத்த கடிகார தூண்டுதல் என்ன நடக்கும் அடுத்த கடிகார தூண்டுதல் சி ஆகிறது சி எப்போதும் கடிகாரத்தைப் பெறுகிறது 1 சரி நிச்சயமாக சி பட்டியை கடிகாரம் செய்வதற்கு முன்பு 1 ஆக இருந்தது எனவே A வலதுபுறமாக மாறிவிட்டது ஒரு எதிர்மறை விளிம்பு உள்ளது எனவே இது 0 ஆகவும் B 0 ஆகவும் மாறிவிட்டது இப்போது சி 1 ஆகிவிட்டதால் சி பட்டி 0 ஆக இருப்பதால் ஃபிளிப் ஃப்ளாப் ஏ இன் உள்ளீடு 0 1 ஆக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த வெளியீடு 0 சரியாக இருக்கும் இந்த வெளியீடும் 0 ஆகும் ஏனென்றால் இது எதிர்மறை விளிம்பில்லை அந்த நேரத்தில் A மற்றும் B இரண்டும் இங்கே இந்த மற்றும் உள்ளீடு 0 மற்றும் இது 1 ஆகும் எனவே இது அடுத்த வெளியீடு C 0 எனவே நாம் 0 0 0 க்கு மீண்டும் வருகிறோம் எனவே இப்போது நீங்கள் நேர வரைபடத்தையும் இப்போது இந்த மதிப்புகளையும் பார்த்தால் மாநிலங்களை எண்ணலாம் எனவே இது 0 0 0 வலது 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 பின்னர் மீண்டும் 0 0 0 சரி எனவே இதை நீங்கள் இங்கேயே காணலாம் மீண்டும் அது 0 0 0 க்கு மீண்டும் வருகிறது எனவே இது 5 எண்ணும் மாநிலங்கள் என்றால் என்ன அது தொடர்ச்சியாக சரி அதிகரித்து வருகிறது எனவே இது ஒரு மோட் 5 எதிர் தெளிவான உரிமை எனவே மற்ற ஏற்பாடுகளும் இருக்கக்கூடும் என்று நான் சொன்னது போல இது ஒரு ஏற்பாடு இப்போது அடுக்கைக் காண நாங்கள் எதிர்பார்ப்பது மற்றும் மோட் 10 கவுண்டரைப் பெறுவது மற்றும் மோட் 6 கவுண்டருக்கு நாங்கள் பார்த்ததைப் போன்றது அங்கு மோட் 3 மற்றும் மோட் 2 ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டன எனவே இங்கே மோட் 5 மற்றும் மோட் 2 ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்படும் மேலும் மோட் 10 எண்ணிக்கையைப் பெறுவோம் அதையே நாங்கள் சரியாக எதிர்பார்க்கிறோம் மீண்டும் இரண்டு ஏற்பாடு மோட் 5 முதல் மோட் 2 பின்னர் மற்றும் மோட் 2 முதல் மோட் 5 பின்னர் இருக்கலாம் எனவே இவை இரண்டு சாத்தியமான ஏற்பாடுகள் எனவே அவற்றை ஆராய்வோம் அதற்கு முன் இங்கே சி வெளியீடு ஒரு கடிகார காலத்திற்கு அதிகமாக உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்கிறோம் இந்த குறிப்பிட்ட ஏற்பாட்டில் சரி மேலும் இது உங்களுக்கு நேரடியாகக் கொடுக்கலாம் இது 0 முதல் 4 வரையிலான 4 இன் எண்ணிக்கை 1 0 0 மாநிலத்தில் நிகழ்ந்துள்ளது என்பதற்கான சமிக்ஞை எனவே திரும்பி வருவதால் மோட் 5 தொடர்ந்து மோட் 2 சரி எனவே இந்த விஷயத்தில் A B C இது முதல் இந்த மூன்று மோட் 5 கவுண்டர் எனவே 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 சரி பின்னர் மீண்டும் 0 0 0 வருகிறது மற்றும் பல மற்றும் முன்னும் பின்னும் சரி மற்றும் சி எதிர்மறை விளிம்பில் சி இங்கே கடிகாரமாக வழங்கப்படுகிறது அது நிலைமாறும் ஃபிளிப் ஃப்ளாப் டி சரியாக மாறும் எனவே சி இன் எதிர்மறை விளிம்பில் இதுதான் நடக்கிறது டி மதிப்பு மாறிவிட்டதை நீங்கள் காணலாம் எனவே இது சி இன் எதிர்மறை விளிம்பாகும் எனவே 0 இலிருந்து இது 0 உடன் துவக்கப்பட்டது அது 1 ஆகிவிட்டது மீண்டும் சி இன் எதிர்மறை விளிம்பு இங்கே வரும் A B C க்குப் பிறகு மோட் 5 கவுண்டர் 5 கடிகார சுழற்சிகள் 5 கடிகார விளிம்புகள் வழியாக சென்றுள்ளது எனவே மீண்டும் அந்த நேரத்தில் அது 0 1 முதல் 0 வரை வருகிறது இது தொடர்ந்து தொடர்கிறது மற்றும் சி எதிர்மறை விளிம்பில் சி இங்கே கடிகாரமாக வழங்கப்படுகிறது அது நிலைமாறும் ஃபிளிப் ஃப்ளாப் டி சரியாக மாறும் எனவே சி இன் எதிர்மறை விளிம்பில் இதுதான் நடக்கிறது டி மதிப்பு மாறிவிட்டதை நீங்கள் காணலாம் எனவே இது சி இன் எதிர்மறை விளிம்பாகும் எனவே 0 இலிருந்து இது 0 உடன் துவக்கப்பட்டது அது 1 ஆகிவிட்டது மீண்டும் சி இன் எதிர்மறை விளிம்பு இங்கே வரும் A B C க்குப் பிறகு மோட் 5 கவுண்டர் 5 கடிகார சுழற்சிகள் 5 கடிகார விளிம்புகள் வழியாக சென்றுள்ளது எனவே மீண்டும் அந்த நேரத்தில் அது 0 1 முதல் 0 வரை வருகிறது இது தொடர்ந்து தொடர்கிறது எனவே முதல் 5 மதிப்புகளை நீங்கள் 0 1 2 3 4 ஐக் காணலாம் அதன் பிறகு 1 மூன்று 0 கள் 1 0 0 1 சரி எனவே 1 மூன்று 0 என்பது 8 ஐத் தவிர வேறில்லை இது 9 சரியானது எனவே இவை தனித்துவமான பத்து மாநிலங்கள் 0 1 2 3 4 8 9 10 11 12 தனித்துவமான 10 மாநிலங்கள் சரியானவை ஆனால் நீங்கள் பைனரியிலிருந்து தசமத்திற்கு மாற்றினால் அந்த வகையில் உங்களுக்குத் தெரியும் எனவே இவை 0 1 2 3 4 8 9 10 11 12 மீண்டும் 0 1 2 3 4 8 9 10 11 12 எனவே இதுதான் வழி அது சரி தொடரும் ஆனால் இது 10 தனித்துவமான மாநிலங்கள் இருப்பதால் இது ஒரு மோட் 10 கவுண்டர் ஆகும் மீண்டும் உங்களுக்குத் தெரிந்த மோட் 10 கவுண்டருக்கு அந்த எண்ணிக்கை 0 முதல் 9 0 1 2 3 4 5 6 7 8 9 பைனரி குறியிடப்பட்ட தசமமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் குறிப்பிடப்படுகின்றன சரி அதற்காக நாம் செய்ய வேண்டியது மோட் 6 கவுண்டருக்கு நாங்கள் செய்ததைப் போன்றது எனவே முதலில் மோட் 2 கவுண்டரை வைப்போம் அதைத் தொடர்ந்து மோட் 5 கவுண்டர் சரி எனவே இப்போது இந்த மோட் 2 கவுண்டர் நாங்கள் அதை ஒரு சரி என்று பெயரிடுகிறோம் இந்த மோட் 5 கவுண்டரில் பி டி சரியானது என நாம் பெயரிடுகிறோம் ஒவ்வொரு கடிகாரத்திலும் இந்த A மாறுகிறது அதன்பிறகு இந்த A கடிகாரமாக திறம்பட உணவளிக்கிறது மன்னிக்கவும் இது அல்ல இங்கே இன்னொருவர் இருந்தால் எனவே இந்த 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் பி டி சரி மோட் 5 கவுண்டருக்கு கடிகாரமாக உணவளித்தல் இந்த கடிகார விளிம்பில் இது 0 1 2 3 4 5 சரி என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இது தொடரும் வழி சரி எனவே இப்போது நீங்கள் மாநில மதிப்புகளைப் பார்த்தால் 0 0 0 0 பின்னர் 0 0 0 1 0 0 1 0 சரி 0 0 1 1 0 1 0 0 சரி பின்னர் 0 1 0 1 பின்னர் 0 1 1 0 0 1 1 1 பின்னர் 1 0 0 0 1 0 0 1 மற்றும் இறுதியாக 0 0 0 0 எனவே 1 0 0 1 என்றால் 9 என்று பொருள் அதன் பிறகு மீண்டும் 0 சரி வந்துவிட்டது உங்களுக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 கிடைத்தது பின்னர் 0 1 2 கிடைத்தது மீண்டும் அது மீண்டும் நிகழ்கிறது எனவே இது மோட் 10 கவுண்டர் ஆனால் எண்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன மேலும் 4 முதல் 8 வரை இதுபோன்ற தாவல்கள் இல்லை எனவே இது பி டி கவுண்டர் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது இரு குயினரி கவுண்டர் என்று அழைக்கப்படுகிறது 5 2 கவுண்டர் சரி எனவே 5 2 சரி எனவே ஒரு ஐசி 7490 ஐக் காண விரும்புகிறோம் அங்கு ஒரு மோட் 10 கவுண்டர் செயல்படுத்தப்பட்டுள்ளது எனவே ஐசி 7490 ஏ அத்தகைய ஐசி உரிமை க்கு இங்கே ஒரு மோட் 5 கவுண்டரும் ஒரு மோட் 2 கவுண்டரும் கிடைத்துள்ளன 2 கடிகாரங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் இது ஒரு கடிகாரம் மற்றும் இது மற்றொரு கடிகாரம் இந்த கடிகாரம் மோட் 2 கவுண்டருடன் தொடர்புடையது மற்றும் இந்த கடிகாரம் மோட் 5 எதிர் வலத்துடன் தொடர்புடையது இப்போது நீங்கள் இதைப் போலவே செயல்பட விரும்பினால் எனவே நாங்கள் அதை தனிப்பட்ட மோட் 5 மற்றும் தனிப்பட்ட மோட் 2 கவுண்டர் போல செயல்பட வைக்கலாம் எனவே மோட் 2 க்கு இங்கே உள்ளீட்டைக் கொடுங்கள் வெளியீடு இங்கே mod 5 நாம் இங்கே உள்ளீட்டைக் கொடுக்கிறோம் மேலும் QD இலிருந்து வெளியீட்டை எடுத்துக்கொள்கிறோம் அவை மூன்றும் எண்ணும் நிலைகளைத் தருகின்றன ஆனால் 5 என்ற எண்ணிக்கையானது இறுதி சமிக்ஞை நடைபெற்றது 1 0 0 இன் டிகோடிங் என்பதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை இங்கிருந்து சரியாக எடுத்துச் செல்லலாம் எனவே நீங்கள் அவற்றை வேலை செய்ய விரும்பினால் அதை ஒரு மோட் 10 கவுண்டராக வேலை செய்யுங்கள் நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வலதுபுறம் இருக்க வேண்டும் எனவே அடுக்கை செய்ய முடியும் மீண்டும் நாம் குறிப்பிட்ட இரண்டு வழிகளில் ஒன்று எனவே ஒரு பி டி கவுண்டரை நாங்கள் விரும்பினால் மோட் 2 கவுண்டர் முதலில் இருக்க வேண்டும் பின்னர் மோட் 5 கவுண்டர் பின்தொடரும் எனவே அந்த நேரத்தில் கடிகாரம் இங்கே சரியாக வழங்கப்படும் கணக்கிடப்படும் வெளிப்புற கடிகாரம் அல்லது வெளிப்புற நிகழ்வு இதன் தூண்டுதல் கணக்கிடப்படுகிறது இந்த QA ஐ இங்கே இணைக்க வேண்டும் சரி பின்னர் சுற்று ஒரு மோட் 10 கவுண்டர் BCD கவுண்டர் போல செயல்படும் அதற்கு பதிலாக நாம் இரு குயினரி கவுண்டரை விரும்பினால் கடிகாரம் இங்கே வழங்கப்படும் வெளிப்புற கடிகாரம் இங்கே வழங்கப்படும் மேலும் இந்த க்யூடி கடிகாரத்துடன் இணைக்கப்படும் இது நன்றாக இருக்கிறதா இப்போது வேறு இரண்டு உள்ளீடுகள் உள்ளன நீங்கள் சொல்லக்கூடிய இரண்டு உள்ளீடுகள் இது R01 மற்றும் R02 சரியானது எனவே அவற்றில் ஏதேனும் ஒன்று குறைவாக இருக்கும்போது சரி எனவே இந்த சரியான எண்ணிக்கை நடக்கிறது நான் அதை பின்னர் விவாதிப்பேன் எனவே இவை இரண்டும் அதிகமாக இருக்கும்போது இந்த வெளியீடு குறைவாக இருக்கும் இந்த வெளியீடு குறைவாக இருக்கும் அது அழிக்கப்படும் அவை அனைத்தும் அழிக்கப்படும் சரி எனவே இவை இரண்டும் அதிகமாக இருக்கும்போது அனைத்து வெளியீடும் குறைவாக இருக்கும் இங்கே என்ன நடக்கிறது என்பதைப் பொருட்படுத்தாமல் இப்போது என்ன நடக்கிறது என்பதைப் பொருட்படுத்தாமல் அவற்றில் ஒன்று குறைவாகவே உள்ளது தயவுசெய்து அதைப் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இவை இரண்டும் அதிகமாக இருக்கும்போது அவற்றில் ஒன்று இந்த R9 என்றால் R9 என்றால் அது 9 ஐ அமைக்கிறது அதனால் நான் பின்னர் வருவேன் எனவே இந்த உள்ளீடுகளில் ஒன்று குறைவாகவே உள்ளது மற்ற உள்ளீட்டிற்கு என்ன நடக்கிறது என்பதைப் பொருட்படுத்தாமல் வெளியீடு இருக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒத்திசைவில்லாமல் அழிக்கப்படும் சரி இந்த இரண்டும் அதிகமாக இருக்கும்போது இந்த இடங்களில் என்ன நடக்கிறது என்பதைப் பொருட்படுத்தாமல் இவை இரண்டும் உயர்ந்தவை எனவே இந்த குறிப்பிட்ட 4 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் 9 உயர் குறைந்த குறைந்த உயர் க்யூடி கியூசி ஆகியவற்றை முன் செட் மற்றும் தெளிவானவற்றைப் பயன்படுத்தி ஏற்றப்படும் எனவே அவர்கள் அனைவருக்கும் முன்பே அமைக்கப்பட்ட மற்றும் தெளிவான உள்ளீடு உரிமை கிடைத்துள்ளது இவை இரண்டும் தேவையில்லை ஏனென்றால் உன்னுடையது தெளிவான மதிப்பை மட்டுமே பெறுகிறது எனவே இந்த இரண்டு ஃபிளிப் ஃப்ளாப்புகளும் முன்பே அமைக்கப்பட்ட மற்றும் தெளிவான சரி இரண்டையும் பெற்றுள்ளன எனவே இது உங்களுடையது என்று அழைக்கப்படும் 9 சரியாக ஏற்றப்படும் அவற்றில் ஏதேனும் ஒன்று குறைவாக இருக்கும்போது இரண்டு நிகழ்வுகளுக்கும் பி டி அல்லது இரு குவினரி ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் கடிகார ஏற்பாட்டின் அடிப்படையில் சாதாரண எண்ணிக்கை நடக்கும் நாங்கள் மோட் 10 கவுண்டரைத் தேடுகிறோம் என்றால் இல்லையெனில் சாதாரண மோட் 5 அல்லது மோட் 2 கவுண்டர் அது வேலை செய்யும் நன்றாக இருக்கிறதா இந்த இரண்டு உள்ளீடுகளும் உள் தர்க்க வாயிலும் ஏன் இந்த முறையில் வைக்கப்பட்டுள்ளன என்பதை அடுத்த வகுப்பிலோ அல்லது அடுத்தடுத்த வகுப்புகளிலோ விவாதிப்போம் அந்த நேரத்தில் அது தெளிவாக இருக்கும் எனவே இப்போது நாம் அதை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு கம்பியை இணைக்க முடியும் மேலும் அவை இரண்டிற்கும் உணவளிப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் நாங்கள் அதை அதிகமாக்குகிறோம் அது தெளிவாகிவிடும் பின்னர் இந்த இரண்டு உள்ளீடுகளும் இந்த உள் தர்க்க வாயிலும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு எவ்வாறு உதவியாக இருக்கும் என்பதைப் பார்ப்போம் இறுதியாக அதிக மட்டு எண்ணை 6 முதல் 10 வரை பெற நாங்கள் அடுக்குகளை சுற்றிக் கொண்டிருந்த வழியை நீட்டிக்க முடியும் இப்போது 7 4 9 0 போன்ற அடுக்கில் உள்ள மட்டு 10 கவுண்டரை இணைப்பதன் மூலம் அவற்றில் மூன்று ஒன்றன் பின் ஒன்றாக சரி நாம் எதைப் பெறலாம் ஒரு மட்டு 100 மன்னிக்கவும் 100 இல்லை இது 1000 சரி தயவுசெய்து இந்த மாடுலோ 1000 கவுண்டரை 0 முதல் 999 வரை கவனத்தில் கொள்ளுங்கள் எண்ணிக்கை சரியானது எனவே இது 10 ஆல் மாறும்போதெல்லாம் அது ஒரு கடிகாரத்தைப் பெறுகிறது ஒவ்வொரு முறையும் மாறும்போது ஒரு எதிர்மறை விளிம்பு கிடைக்கும் அதேபோல் இங்கேயும் இதேபோல் இங்கேயும் இருக்கும் இதன் மூலம் வலதுபுறம் அடுக்கி வைப்பதன் மூலம் ஒரு மட்டு 1000 கவுண்டரைப் பெறலாம் இந்த விஷயத்தில் இரண்டை நாம் அடுக்கி வைத்தால் இது அங்கு சொல்லப்படவில்லை எனவே இது மாடுலோ 100 சரி 10 மற்றும் 10 ஐப் பெறும் அது நன்றாக இருக்கிறதா எனவே இதன் மூலம் இன்றைய வகுப்பு மோட் 3 மற்றும் மோட் 5 கவுண்டர்களுக்கு 2 மற்றும் 3 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவை என்று முடிவு செய்கிறோம் நாம் அவற்றை வடிவமைத்த விதம் மோட் 3 கவுண்டருக்கு 0 1 2 0 ஆகும் நம்மிடம் இருக்கும்போது அதை அடுக்கி வைக்கும்போது மோட் 3 இருக்கிறதா என்பதைப் பொறுத்து மோட் 2 அல்லது மோட் 2 க்கு முன் பெறலாம் மோட் 3 க்கு முன் நாம் 0 1 2 4 5 6 0 அல்லது 0 1 2 3 4 5 0 ஐப் பெறலாம் இதேபோல் மோட் 5 கவுண்டருக்கு நீங்கள் பார்த்த அந்த சுற்றுவட்டாரத்தில் 0 1 2 3 4 மாநிலங்களை எண்ணும் மாநிலங்கள் எங்களிடம் உள்ளன மோட் 5 மற்றும் மோட் 2 போது அவற்றை ஒவ்வொன்றாக அடுக்கை சுற்றில் வைக்கிறோம் மோட் 5 ஐப் பொறுத்து முன் அல்லது மோட் 2 இதற்கு முன் எங்களுக்கு இரு குயினரி ஏற்பாடு அல்லது பி டி ஏற்பாடு பி டி எண்ணிக்கை சரியாக நடக்கிறது அடுக்கில் 3 மோட் 10 கவுண்டர் மோட் 1000 கவுண்டரை சரி செய்கிறது